அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்பில் சீரியல் சேர்த்தல் பெருக்கல் மற்றும் பிரிவில் ஷிப்ட் ரெஜிஸ்டர்களைப் பயன்படுத்துவதைப் பார்ப்போம் அதாவது எண்கணித சுற்று கட்டமைப்பில் நாம் ஒருங்கிணைந்த தர்க்கம் தொடர்பான கலந்துரையாடலில் இந்த சேர்த்தல் பெருக்கல் மற்றும் பிரிவு ஆகியவற்றை நாம் பார்த்துள்ளோம் மேலும் வேறு வழிகள் உள்ளன என்று நாம் சொன்னோம் அங்கு வேறு வழிகள் உள்ளன அதைச் செய்ய வேறு வழி இருக்கிறது என்றும் ஒன்று தொடர்ச்சியான தர்க்க அடிப்படையிலான செயலாக்கத்தைப் பயன்படுத்தலாம் எனவே ஷிப்ட் பதிவேட்டைப் பயன்படுத்தி இதை எவ்வாறு செய்யலாம் என்பதைப் பார்ப்போம் எனவே சீரியல் சேர்த்தலுடன் தொடங்குவோம் எனவே சீரியல் கூடுதலாக நம்மிடம் இருப்பது இந்த ஷிப்ட் ரெஜிஸ்டர் இரண்டு ஷிப்ட் ரெஜிஸ்டர்கள் ஒன்று பதிவு A மற்றும் பி எனவே சீரியல் சேர்த்தலுடன் அவை சேர்க்கப்பட்டு அவை வைக்கப்படுகின்றன பின்னர் கடிகாரம் வேலை செய்யும் போது இது தொடர்ச்சியாக வெளியேறி தொடர்ச்சியாக வெளியே வருகிறது இது மிகவும் குறிப்பிடத்தக்க பிட் வைக்கப்படும் வழி இந்த பக்கமாகும் மேலும் குறைந்த முக்கியமான பிட் என்பது மறுபக்கம் எனவே இது இங்கே இது A 7 ஆக இருந்தால் இது ஒன்றும் இல்லை இது LSB மற்றும் இது MSB ஆகும் இதேபோல் இது பி 7 மற்றும் இது பி நாட் ஆரம்பத்தில் இது சரியானதாக இருக்கும் அதற்கு பதிலாக வேறு என்ன கம்யூட்டோடோரல் லாஜிக் சூழலில் 8 பிட் சேர்த்தல் பற்றி பேசினால் எட்டு சேர்க்கை அலகுகள் தேவை என்பதைக் கண்டோம் இங்கே நாம் இங்கே ஒரே ஒரு சேர்க்கை அலகு மட்டுமே பயன்படுத்துகிறோம் அதை நாம் அடுத்தடுத்து பயன்படுத்துகிறோம் ஒவ்வொரு கடிகார சுழற்சியிலும் இது ஒரு பிட் சேர்த்தலைச் சரியாகச் செய்து வருகிறது மேலும் இங்கு உருவாக்கப்படும் கேரி வெளியீடு டி ஃபிளிப் ஃப்ளாப்பில் சேமிக்கப்படுகிறது மேலும் இது அடுத்த பிட் கூடுதலாக இதைப் பயன்படுத்த இங்கே மீண்டும் வழங்கப்படுகிறது சீரியல் இன் ஆக வந்து பதிவு A இல் சேமிக்கப்படும் மொத்த பிட் உருவாக்கப்படுகிறது இங்குள்ள நிலைகளுக்கு என்ன நடக்கும் B ஐ பதிவு செய்யுங்கள் சீரியல் இன் உள்ளது எனவே நாம் மற்றொரு எண்ணை வைக்கலாம் நீங்கள் தொடர்ந்து ஏ பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் டி இரண்டு எண்களுக்கு மேல் சேர்க்க விரும்பினால் இந்த குறிப்பிட்ட சீரியல் இன் மூலம் சி அந்த நேரத்தில் நுழையலாம் எனவே 8 கடிகார துடிப்புகளுக்குப் பிறகு என்ன நடக்கும் ஏ பிளஸ் பி முடிவு இங்கே கேரியுடன் சேமிக்கப்படும் பின்னர் அந்த நேரத்தில் சி ஏற்கனவே இங்கே ஏற்றப்பட்டுள்ளது எனவே மற்றொரு 8 கடிகார துடிப்புடன் ஏ பிளஸ் பி பிளஸ் சி உருவாக்கப்படும் எனவே இது தொடரும் வழி என்பது தெளிவாகிறது எனவே நாம் ஒரு உதாரணத்தைக் காணலாம் எடுத்துக்காட்டாக ஒன்று நான்கு 0 1010 என இரண்டு எண்கள் உள்ளன எனவே இது A மற்றும் இது B ஆரம்பத்தில் ஏற்றப்பட்டது மற்றும் Q 0 ஆகும் 1 கடிகார துடிப்புக்குப் பிறகு என்ன நடக்கும் எனவே 1 மற்றும் 0 இது சேர்க்கப்படுகிறது அது 1 எனவே இந்த 1 1 கடிகார துடிப்புக்குப் பிறகு இருக்கும் ஏனெனில் அது இங்கு மீண்டும் வழங்கப்படுகிறது இது உருவாக்கப்பட்ட கேரி 0 10 என்பதால் அது இங்கே வந்து சேரும் எனவே Q 0 ஆக மட்டுமே இருக்கும் 0 இங்கே சரியாகவும் 1 கடிகார துடிப்புக்குப் பிறகு B ஆகவும் வரும் 1 கடிகார துடிப்புக்குப் பிறகு அடுத்த எண் அல்லது வேறு சில மதிப்பு இங்கு எந்த முக்கியத்துவமும் இல்லை எனவே அது 0 ஆக இருந்தால் அடுத்த எண்ணாக இருந்தால் 0 இருக்கும் அல்லது 1 இருக்கும் அது 1 ஆக இருக்கும் இல்லையெனில் அது தேவையில்லை என்று நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் கவலைப்படவில்லை எனவே அடுத்த கடிகார துடிப்பு என்ன நடக்கும் இதற்குள் இது ஒரு கூட்டு தர்க்கம் 1 பிளஸ் 1 ஆகும் இது 0 உருவாக்கப்பட்டு 1 ஆக உருவாக்கப்படுகிறது எனவே இது 0 மற்றும் ஒரே கடிகார சுழற்சியில் 1 ஆக உருவாக்கப்படுகிறது ஆனால் இந்த 0 க்கு கடிகார தூண்டுதல் தேவை இங்கு வர எனவே அடுத்த கடிகாரத் தூண்டுதல் உருவாக்கப்படும் இந்த 0 இங்கு வரும் இந்த 1 தள்ளப்படும் எல்லாமே தள்ளப்படும் 1 0 இங்கே வந்து சேரும் இப்போது இந்த உள்ளீட்டில் தூண்டுதலுடன் இருந்த இந்த கேரி இங்கே வரும் அது இருக்கிறது B க்கு இதுபோன்ற மற்றொரு உள்ளீடு சரியாக வரும் எனவே இந்த வழியில் அதைச் செய்து கொண்டே இருக்கும் மேலும் 8 கடிகார துடிப்புகளுக்குப் பிறகு கூடுதலாக முடிக்கப்படும் நன்றாக இருக்கிறதா இங்கே இந்த ஸ்னாப்ஷாட்டை நாம் காணலாம் A 7 முதல் A 2 வரை 2 கடிகார துடிப்புகளுக்குப் பிறகு அது இருக்கும் எனவே பி 7 முதல் பி 2 இங்கே உள்ளது இவை A 2 B 2 மற்றும் C 1 ஆகும் இது முந்தைய கடிகாரத்தின் கேரி முந்தைய கூடுதலாக முந்தைய பிட் நம்பர் ஒன் A 1 மற்றும் B 1 சேர்த்தல் இங்கே முடிந்துவிட்டது மற்றும் S 2 கடிகாரத்துடன் நுழைகிறது அடுத்த கடிகாரம் 3 எஸ் 2 இங்கே சரி இந்த இரண்டு இடங்களும் அடுத்த எண் அல்லது சில குப்பை மதிப்பு அல்லது இந்த குறிப்பிட்ட இடத்தில் எந்த மதிப்பு நுழைகிறது என்பதைப் பொருட்படுத்தாது எனவே முன்பு நாம் இதை ஒரே நேரத்தில் செய்கிறோம் கூடுதலாக 8 கடிகார வினாடிகள் தேவை எனவே ஒருங்கிணைந்த தர்க்கத்தைப் பயன்படுத்தி இணையான கூட்டல் மற்றும் தொடர்ச்சியான தர்க்கத்தைப் பயன்படுத்தி தொடர் சேர்த்தல் ஆகியவற்றுக்கு இடையேயான வித்தியாசம் இதுதான் எனவே அது வேகமாக இருந்தது ஆனால் அதிக வன்பொருள் தேவை இங்கே அது மெதுவாக உள்ளது அதற்கு அதிக நேரம் தேவைப்படுகிறது ஆனால் அது இருந்தால் தான் கடிகாரம் போதுமான வேகத்தில் உள்ளது என்பது உங்களுக்குத் தெரியும் இதுநிகழ்நேரத்தில்செய்யப்படும் எனவே அடுத்து நாம் தொடர் பெருக்கத்தைப் பார்க்கிறோம் தொடர் பெருக்கத்தில் நாம் என்ன கொண்டிருக்கிறோம் முதலில் நாம் பயன்படுத்தும் வன்பொருளைப் பற்றி அறிந்து கொள்வோம் எனவே உற்பத்தியை உருவாக்குவதற்கான இரண்டு காரணிகள் ஒன்று x3 x2 x1 மற்றும் x நாட் மற்றொன்று y3 y2 y1 மற்றும் y நாட் அதோடு கூடுதலாக நாங்கள் 7 பிட் சேர்க்கையாளரைப் பயன்படுத்துகிறோம் இது 7 பிட் சேர்க்கை மற்றும் 8 பிட் நீளமுள்ள ஒரு பதிவு என்பதை நினைவில் கொள்க எனவே நாம் 4 பிட் மற்றும் 4 பிட் பெருக்கல் உதாரணத்தை தருகிறோம் எனவே இது மற்ற நிகழ்வுகளுக்கும் நீட்டிக்கப்படலாம் எனவே இது ஒரு தாழ்ப்பாளை இது ஒரு ஷிப்ட் பதிவு அம்பு திசை படிப்படியாக அது சரி செய்யப்படும் என்பதைக் காட்டுகிறது எனவே முதலில் y3 உடன் பெருக்கவும் நீங்கள் சேர்க்கப்படும் பகுதி உற்பத்தியைப் பெறுவீர்கள் பின்னர் மீண்டும் நாம் y2 உடன் பெருக்கிக் கொள்வோம் மேலும் இந்த கேட் வெளியீடுகள் உங்களுக்கு பிட்வைஸ் பெருக்கல் y2 ஐ இந்த x3 ஐ x நாட் உடன் பெருக்கும் நிச்சயமாக இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு உதாரணத்தை நாம் காண்போம் நிச்சயமாக இங்கே கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயம் m ஆரம்பத்தில் 00000000 உடன் ஏற்றப்பட்டுள்ளது அதாவது m0 லிருந்து m6 க்கு இந்த மதிப்புகளை சேர்த்த பிறகு m1 முதல் m7 வரை இங்கு வருகிறது இந்த பகுதியை நினைவில் கொள்க எனவே இயல்பாகவே நாம் ஒரு இடது மாற்றத்தைக் கொண்டிருக்கிறோம் இடது மாற்றம் நிகழ்கிறது இந்த ஏற்பாடு என்னவென்றால் வயரிங் என்பது நாம் கூடுதல் முடிவை ஏற்றும்போது இடது மாற்றம் ஏற்படுகிறது இப்போது இந்த 7 பிட் சேர்த்தலுக்காக 7 பிட்கள் இங்கிருந்து எடுக்கப்படுகின்றன மேலும் இது AND வங்கி முதலாவது தேவையில்லை இது ஏன் தேவையில்லை என்பதற்கான எடுத்துக்காட்டைப் பார்ப்போம் எனவே இந்த 3 AND வெளியீடு சேர்ப்பவருக்குச் செல்லும் மீதமுள்ள நிகழ்வுகளுக்கு நாம் 0 கள் வைத்து இருப்போம் இதனால் இரு பக்கமும் 7 பிட் கொண்டிருக்கிறோம் அது நன்றாக இருக்கிறதா எனவே இது அதன் வன்பொருள் பகுதியாகும் மேலும் இந்த கடிகாரம் மற்றும் ஏற்றுதல் ஒரே கடிகார விளிம்பில் நடக்காது எனவே ஷிப்டிங் நடக்கும் போது அந்த நேரத்தில் ஏற்றுதல் நடப்பதில்லை எனவே எதிர்மறை விளிம்பில் மாற்றம் நிகழும்போது இந்த கூட்டு சுற்று அதன் பரவல் தாமதம் தேவைப்பட்டால் அதன் செயல்பாட்டைச் செய்கிறது முடிவு கிடைக்கிறது அடுத்த நேர்மறை விளிம்பில் அது ஏற்றப்படும் இதனால் முழு விஷயமும் ஒரு கடிகார சுழற்சியில் நிறைவடைகிறது சரி ஆனால் இது இந்த முறையில் உள்ளது பெருக்கத்திற்கான எங்கள் ஒருங்கிணைந்த லாஜிக் சர்க்யூட் கலந்துரையாடலில் 1101 க்கு முன்னர் நாம் பார்த்த எடுத்துக்காட்டு இதுதான் இதன் விளைவாகவும் அதனுடன் தொடர்புடைய தசம மதிப்பு 143 இருப்பதைக் கண்டோம் அந்த உதாரணத்தை அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம் எனவே இந்த சுற்று சற்று சிறிய வடிவத்தில் எளிதாக புரிந்துகொள்ள இங்கே வைக்கிறோம் இந்த x3 x2 x1 மற்றும் x0 தொடங்குவோம் அது எப்போதும் 1101 தான் மேலும் y3 y2 இது வரும் இங்கே மாற்றப்படுகிறது எனவே முதலில் y3 அவ்வாறு கருதப்படும் y 3 ANDed 1101 உடன் எனவே AND வெளியீடு AND வெளியீடு இங்கே அந்த மதிப்புகள் என்னவாக இருக்கும் இந்த AND வெளியீடு 1101 இது தெளிவாக உள்ளது M வெளியீடு ஆரம்பத்தில் எல்லாமே 0 மற்றும் இந்த 0 இன் 8 பிட்களில் இவை நீல நிறத்தில் ஏழு ஒன்று சரி x3x2x1x0 1101 y3y2y1y0 1011 எனவே அது சேர்க்கை உள்ளீட்டில் மீண்டும் ஊட்டப்படும் எனவே இது தான் இந்த ஏழு சரியாக இருக்கும் மற்ற சேர்க்கை உள்ளீடு என்ன இது பயன்படுத்தப்படவில்லை இது m வரைபடத்திற்கும் மீதமுள்ள மூன்றுக்கும் நீங்கள் காணக்கூடிய சுற்று வரைபடத்தின் படி நேரடியாக வருகிறது அதாவது 110 சரி எனவே இந்த 110 மற்றும் மீதமுள்ள நான்கு 0 மீதமுள்ள நான்கு 0 மீதமுள்ள நான்கு 0 மற்றும் இது 110 ஆகும் இது ஏழு பிட்கள் சேர்க்கையாளருக்கு A மற்றும் B ஆகப் போகின்றன எனவே இதன் விளைவு என்ன எனவே இந்த 1 நேரடியாக 1 ஆகவும் மற்ற நிகழ்வுகளாகவும் வருகிறது இது 0 இது 1 இது 1 மற்றும் இது 1 மற்றும் மீதமுள்ளவை 0 மற்றும் கடிகாரம் என்ன நடக்கிறது இங்கே என்ன அளிக்கப்படுகிறது இங்கே என்ன ஏற்றப்படுகிறது எனவே இந்த m0 1 இங்கே நேரடியாக நேரடியாக ஏற்றப்பட்டு வருகிறது மேலும் சேர்க்கை வெளியீடு m1 முதல் m 7 வரை வரும் எனவே 0000110 இது நன்றாக இருக்கிறதா புரிந்ததா எனவே இப்போது இது m இன் மதிப்பு இது m இன் மதிப்பு இது மாற்றப்பட்ட எதிர்மறை விளிம்பைப் பெறுகிறது அது ஆகிறது AND வாயிலின் வெளியீடு அனைத்தும் 0 சரி m வெளியீடு இப்போது இங்கே உள்ளது வெளியீடு அடுத்த கடிகார சுழற்சி ஆரம்பத்தில் இது M இன் வெளியீடு மற்றும் அதில் எது சேர்க்கை உள்ளீடாக m0 லிருந்து m6 க்கு எனவே இது நீல சேர்க்கை உள்ளீடாகப் போகிறது எது சேர்க்கப்படுகிறது இந்த 3 பிட்கள் எனவே இவை அனைத்தும் இந்த விஷயத்தில் 0 தான் மற்றும் மீதமுள்ளவை 0 மற்றும் இந்த 0 நேரடியாக வருகிறது எனவே அதனுடன் தொடர்புடைய கூடுதல் முடிவு என்னவாக இருக்கும் இது உள்ளது கூட்டல் முடிவு சரி எனவே இந்த குறிப்பிட்ட வழக்கில் நீங்கள் 10 உடன் பெருக்கும்போது அது மாற்றப்படுவதை நீங்கள் திறம்படக் காண்கிறீர்கள் அது பெறுகிறது முதலாவது சரியாகப் பெருக்கப்படுகிறது பின்னர் அது மாற்றப்படுகிறது 0 விஷயத்தில் 1 ஆல் சரி எனவே அது நிகழும் உள்ளார்ந்த மாற்றமாகும் நாம் எந்த ஷிப்ட் ரெஜிஸ்டர் அடிப்படையிலான மாற்றத்தையும் செய்யவில்லை தேவையில்லை மற்றும் நாம் கடிகார சுழற்சிகளில் சேமிக்கிறோம் மேலும் சுற்று சிக்கலானது குறைகிறது எனவே அதன் பிறகு நாம் என்ன பெறுகிறோம் இந்த ஷிப்ட் பதிவேட்டின் மதிப்பு 000 ஆகிறது இந்த m பதிவு 00011010 சரி எனவே 00011010 மற்றும் இப்போது மீண்டும் மாற்றப்படுகிறது இந்த 1 வரும் y1 வரும் எனவே AND கேட் வெளியீடு என்ன 1101 மற்றும் அதில் 1 நேரடியாக வரும் 110 நான்கு 0 உடன் சேர்க்கப்படுவது 7 பிட் சேர்ப்பவரின் பி உள்ளீடு ஆகும் A உள்ளீட்டைப் பொறுத்தவரை m0 விருந்து m6 இதைச் சேர்த்தால் 1 பின்னர் 1 பிளஸ் 1 என்பது 0 எடுத்துச் செல்லும் 1 பிளஸ் 1 0 கேரி 1 0 கேரி 1 0 ஆகும் பின்னர் எங்களுக்கு 1 கிடைத்துள்ளது எனவே இது உங்கள் m பதிவேடு இது கடிகாரம் 3 க்குப் பிறகு மதிப்பை எடுக்கும் எனவே இது இப்போது அடுத்த கடிகார சுழற்சியில் வரும் இது m6 7 பிட்கள் இந்த உள்ளீடு ஆகும் இது சேர்க்கை உள்ளீடாக செல்லும் இங்கே மீண்டும் y0 1 எனவே இது 1101 இது 1 நேரடியாக இங்கே வருகிறது மற்றும் 110 மற்றும் நான்கு 0 கள் கூடுதலாக பங்கேற்கின்றன எனவே இதைப் பெறுவது 1 இது 1 இது 1 மற்றும் இது 1 மற்றும் இந்த மூன்று 0 மற்றும் 1 ஆகும் எனவே கடிகார தூண்டுதலுக்குப் பிறகு இது சேர்க்கை வெளியீடு இது நாம் பெறும் மதிப்பு எனவே இந்த 1 128 மற்றும் இந்த நான்கு 1 கள் 15 143 சரி எனவே இதுதான் நம்மால் முடியும் என்பதை நீங்கள் காண முடியும் இந்த பகுதி தயாரிப்பு மற்றும் மாற்றத்தின் மூலம் நாம் பெருக்கல் காலத்தைப் பெறலாம் எனவே முடிவை ஒப்பிடுவதற்கு முன்பு நாம் பார்த்த அதே உதாரணம் தான் அதை நீங்கள் கையால் செய்ய முடியும் இப்போது நாம் பிரிவைப் பார்ப்போம் பிரிவுக்கு நாம் ஒருங்கிணைந்த தர்க்க சுற்றுக்கு பயன்படுத்திய சுற்று அதன் தொடர்ச்சியான பதிப்பு சரி எனவே அதற்காக நான் குறிப்பிட்ட யூனிட் செல் அடிப்படையிலான கட்டமைப்பைக் கொண்டு வந்திருக்கிறேன் நாம் பயன்படுத்திய வரிசை எனவே நீங்கள் நன்றாக நினைவில் வைத்திருந்தால் இல்லையெனில் அந்த குறிப்பிட்ட சொற்பொழிவை மீண்டும் பார்வையிடவும் இது விரிவுரை எண் 30 சரி வாரம் 6 கடைசி சொற்பொழிவு என்று நான் நம்புகிறேன் பின்னர் இந்த பிரிவு எவ்வாறு நடைபெறுகிறது என்பது உங்களுக்கு தெளிவாகத் தெரியும் எனவே வலது புறத்தில் இருக்கும் இந்த உதாரணத்தை நாம் எடுத்துள்ளோம் எனவே அதே எடுத்துக்காட்டு அந்த குறிப்பிட்ட விரிவுரை தொகுதியிலும் நாம் காணலாம் எனவே இது ஈவுத்தொகை இது வகுப்பான் இது மேற்கோள் மற்றும் இது மீதமுள்ள மற்றும் இது உண்மையில் இதன் மூலம் எவ்வாறு கணக்கிடப்படுகிறது என்பதையும் இந்த எண்களை நாம் எவ்வாறு அடையலாம் என்பதையும் பார்த்தோம் எனவே இந்த ஈவுத்தொகை D6 D5 D4 D3 இந்த பிட்கள் முதலில் எடுக்கப்படுகின்றன பின்னர் படிப்படியாக D2 D1 D0 எதுவும் சேர்க்கப்படவில்லை சேர்க்கப்பட்ட பொருள் அது கருத்தில் வருகிறது இது முக்கியமானது ஏனென்றால் அடுத்த சுற்று தொடர்ச்சியான தர்க்க அடிப்படையிலான சுற்று ஆரம்பத்தில் டி 6 டி 5 டி 4 டி 3 இருப்பதையும் காண்கிறோம் இந்த 4 பிட்கள் பின்னர் டி 2 டி 1 டி 0 எனவே இது 7 பிட் 4 பிட்டால் வகுக்கப்படுகிறது இது ஒரு குறிப்பிட்ட எடுத்துக்காட்டு எனவே நீங்கள் அதை 8 பிட் மற்றும் பிற நிகழ்வுகளுக்கு நீட்டிக்க முடியும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இந்த d3 d2 d1 மற்றும் d 0 இது கழித்தல் செயல்பாட்டில் பங்கேற்கிறது கழித்தல் முடிவு வெளியீட்டிற்கு போகிறது அல்லது மல்டிபிளெக்சிங் காரணமாக இந்த x வெளியீட்டிற்கு செல்கிறது 2 முதல் 1 மல்டிபிளெக்சர் அது உள்ளது எனவே கடன் வாங்குவதே அதை தீர்மானிக்கிறது தலைகீழாக கடன் வாங்குவது என்பது உருவாக்கப்படும் மற்றும் இறுதியாக மீதமுள்ளவை இங்கே வரும் இந்த மேற்கோள்கள் மற்றும் இந்த மேற்கோள் இங்கே இந்த பக்கத்தில் கிடைக்கிறது எனவே இங்கேயும் இந்த பகுதியை நீங்கள் பெறுகிறீர்கள் வலது புறத்திலும் நீங்கள் மேற்கோளைப் பெறுவீர்கள் அந்த எடுத்துக்காட்டில் நாம் அதை இடது புறத்திலிருந்து எடுத்துள்ளோம் ஆனால் இந்த வெளியீட்டிலிருந்து கூட நாம் எடுத்திருக்கலாம் நன்றாக இருக்கிறதா எனவே அந்த குறிப்பிட்ட வகுப்பில் நாம் செய்ததே இதுதான் எனவே அது எவ்வாறு அங்கு செயல்படுத்தப்படுகிறது என்பதை இப்போது காண்கிறோம் எனவே டி 6 டி 5 டி 4 டி 3 நாம் தொடங்குவோம் பின்னர் டி 2 டி 1 டி 0 தொடர்ச்சியாக சேர்க்கப்படாது ஒவ்வொரு முறையும் டி 3 டி 2 டி 1 டி 0 கருத்தில் கொள்ளப்படும் q3 q2 q1 q0 கடன் மூலம் உருவாக்கப்பட்டது இறுதியாக மீதமுள்ளவை அங்கே சரி எனவே இது நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் சீரியல் பிரிவு இப்படித்தான் நடக்கிறது எனவே முதலில் இந்த டி0 லிருந்து டி 6 இருந்தது கூடுதலாக நாம் மற்றொரு பிட்டை வைக்கிறோம் எனவே இது 8 பிட் பதிவு சரி எனவே இந்த 8 பிட்டில் அடிப்படையில் நாம் 4 பிட் பதிவேட்டில் இணையாக இணையான வெளியீட்டு வகையாகப் பிரிக்கிறோம் மற்றொரு 4 பிட் ஷிப்ட் பதிவு எனவே டி 3 க்கு டி 3 என்பது 4 பிட் ஷிப்ட் பதிவேடு மற்றும் இது ஒரு இணையான இணை அவுட் பதிவு சரி இது ஒரு தாழ்ப்பாளை அல்லது ஒரு இணையான அவுட் பதிவேடாகும் இது தேவையைப் பொறுத்து சீரியல் இன் இணையாக இருக்கலாம் அது ஏற்றப்பட்டவுடன் வெளியீடு எப்போதும் பயன்படுத்தப்படுகிறது நன்றாக இருக்கிறதா இவை யூனிட் செல் ஆகும் அதன் ஒரு வங்கி மட்டுமே தேவைப்படுகிறது ஏனெனில் இது தொடர்ச்சியாக பயன்படுத்தப்படுகிறது சரி எனவே இது எவ்வாறு இயங்குகிறது நாம் பார்த்ததை இது எவ்வாறு செயல்படுத்துகிறது சுற்று கூட்டு சுற்று எனவே இங்கே இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் ஆரம்பத்தில் டி 6 டி 5 டி 4 டி 3 இது இங்கிருந்து எடுக்கப்பட்ட வெளியீடு என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் மேலும் டி 7 ஆரம்பத்தில் உள்ளது ஆரம்பத்தில் டி 7 விளைவு இல்லை எனவே டி 6 டி 5 டி 4 டி 3 பயன்படுத்தப்படுகிறது அது அந்த குறிப்பிட்ட தொகுதி வழியாகச் செல்கிறது மேலும் இந்த q இந்த வெளியீட்டை உருவாக்கியது எதுவாக இருந்தாலும் இது இங்கேயும் உருவாக்கப்படுகிறது இது கிடைக்கிறது இது இது ஒரு கூட்டு தர்க்கத் தொகுதி அது அல்ல இப்போது கடிகாரத்துடன் என்ன நடக்கும் இந்த அளவு q 0 இங்கு வரும் மற்றும் D2 ஆனது D3 இடம் பெறுகிறது இப்போது இந்த D6 D5 D4 மற்றும் நான் சொல்வது என்னவென்றால் யூனிட் கலத்திலிருந்து இங்கு வரும் குறிப்பிட்ட மதிப்பு - இது ஒன்று அல்லது கழித்தல் தர்க்கத்தின் படி மதிப்பு அந்த டி 3 உடன் இருக்கும் டி 2 கூட கருத்தில் வருகிறது எனவே இந்த மூன்று மதிப்புகள் 1 2 3 மற்றும் D 2 ஆகியவை கவனத்தில் வருகின்றன மேலும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் d3 d2 d1 d 0 அடுத்த முறை இது மீண்டும் இல்லை இது இது இது கருத்தில் கொள்ளப்படும் மேலும் டி 1 படத்திற்கும் வருகிறது எனவே இது இப்படித்தான் முன்னேறுகிறது அதே விஷயம் அதே முறையில் செயல்படுத்தப்படுகிறது நீங்கள் பார்த்த உதாரணம் நீங்கள் இங்கே வைக்கலாம் கடிகாரத்துடன் அது நகர்வதைக் காணலாம் சரியாக அதே முறையும் அதே முடிவும் முடிவில் காணப்படும் சரி முந்தைய வழக்கில் நாம் குறிப்பிட்டது போல இங்கே இந்த 1 மற்றும் 5 ஆகியவை முழு கழிப்பவருக்கு பதிலாக அரை கழிப்பான் பயன்படுத்தலாம் கூட்டு தர்க்க சுற்று அடிப்படையிலான வகுப்பி சுற்று விவாதத்தில் நாம் பயன்படுத்திய பிரிவு முன்னுதாரணத்தை நாம் பின்பற்றுகிறோம் என்று மீண்டும் சொல்கிறேன் எனவே தயவுசெய்து அதைக் குறிப்பிடவும் பின்னர் திரும்பி வாருங்கள் இங்கே நீங்கள் பின்பற்றுவது எளிதாக இருக்கும் எனவே இதன் மூலம் இந்த குறிப்பிட்ட வகுப்பின் முடிவுக்கு வருகிறோம் எனவே நீங்கள் பார்த்தது என்ன சீரியல் சேர்த்தல் ஒரு சேர்க்கை சுற்று சேர்க்கை அலகு அடுத்தடுத்து பயன்படுத்துகிறது அங்கு ஷிப்ட் பதிவேட்டில் இருந்து தொடர்ச்சியான பிட்கள் வழங்கப்படுகின்றன மேலும் அதன் கேரி பகுதியை டி ஃபிளிப் ஃப்ளாப் மூலம் கையாள முடியும் தொடர் மல்டிபிளேயர் உணர்தலில் காரணிகளில் ஒன்று ஷிப்ட் ரெஜிஸ்டர் மற்றும் ஒரு வங்கி மற்றும் கேட்ஸின் மூலம் மாற்றப்படுகிறது மற்றும் சேர்க்கை தொகுதி அடுத்தடுத்து பயன்படுத்தப்படுகிறது சேர்ப்பவரின் சேமிப்பில் இதன் விளைவாக ஒரு இடது மாற்றம் அவ்வாறு செய்யப்படுகிறது சேமிப்பக பகுதி புத்திசாலித்தனமாகவும் செய்யப்படுகிறது உங்களுக்குத் தெரிந்த எந்தவொரு தனித் தேவையும் எங்களுக்குத் தேவையில்லை பெருக்கல் செயல்பாட்டில் நாம் காணும் மாற்றத்தை சரி செய்கிறோம் எனவே சீரியல் டிவைடர் உணர்தலில் ஒரு யூனிட் செல் அடிப்படையிலான அணுகுமுறையைக் கொண்டிருப்பதைக் கண்டோம் அங்கு கழிப்பான் மற்றும் மல்டிபிளெக்சர் அடங்கிய யூனிட் கலத்தின் ஒரு வங்கி அடுத்தடுத்து பயன்படுத்தப்படுகிறது டிவைடர் சர்க்யூட்டில் உள்ள இந்த யூனிட் செல்கள் டிவிடெண்ட் பிட்களை ஒரு பதிவு மற்றும் ஷிப்ட் ரெஜிஸ்டர் மூலம் பெறுகின்றன அங்கு ஷிப்ட் ரெஜிஸ்டர் குறைந்த 4 பிட்களை அறிமுகப்படுத்துகிறது மற்றும் மீதமுள்ளவை டி 7 முதல் டி 6 டி 5 டி 4 வரையிலான உயர் பிட்களில் சேமிக்கப்படுகின்றன டி இப்போது எதுவும் இல்லை என்பதற்கு ஒதுக்கிடமாக உள்ளது எனவே இதன் மூலம் ஷிப்ட் பதிவேட்டில் விவாதத்தை முடிக்கிறோம்